எனவே இப்போது இதைப் பற்றி நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் எனவே நான் உங்களுக்குக் காட்டிய இந்த வகையான ஒருங்கிணைப்பு முறையற்ற இன்டெகிரெல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனக்கு மைனஸ் a முதல் b வரை சில செயல்பாடுகள் தகர்க்கப்படுகின்றன மேலும் அங்கே ஒரு புள்ளி இடையிடையே முடிவிலியில் தகர்க்கப்படுகின்றது எனவே இது முறையற்ற ஒருங்கிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு வரையறை மட்டுமே எனவே நான் முன்பு உங்களுக்குக் காட்டியது இரண்டுமே முறையற்ற ஒருங்கிணைப்புகள் என்று நான் எப்படிக் கருதுகிறேன் ஏனென்றால் log x மற்றும் 1x இரண்டும் தகர்க்க படுகின்றன இங்குள்ள வரம்புகளைப் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் முன்பு நான் ε முதல் a வரை சென்று கொண்டிருந்தேன் ஆனால் நான் போயிருக்கலாம் நான் முந்தைய உதாரணத்தைப் ab log | x | dx இது போன்று எழுதியிருக்கலாம் அதே விஷயம் சரியாக நடந்தது நான் அதை இரண்டு பகுதிகளாக உடைப்பேன் எனவே இந்த ஒருங்கிணைப்பு கன்வேர்ஜென்ட்டா அல்லது டைவேர்ஜென்ட்டா என்பதை நீங்கள் பதிலளிப்பதற்காக இது மீண்டும் கால்குலஸிலிருந்து ஒரு திருத்தம் ஆகும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதை நீங்கள் உடைக்க வேண்டும் a 1xdxb1xdx மற்றும் எனக்கு இங்கே ஒரு டேர்ம் காணவில்லை எனவே இல்லை அது நல்லது எனவே நான் இதை இந்த பாணியில் உடைக்கிறேன் அது η மற்றும் ε இரண்டுமே 0 ஐ சுயாதீனமாக அணுகி மற்றும் வரம்பு இருந்தால் அது அந்த இன்டெகிரெளை கன்வேர்ஜெண்ட் என்று அழைக்கிறோம் எனவே இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள நாம் என்ன செய்ய முடியும் என்பதுதான் நாம் ஒரு கவுண்டரை எடுப்போம் அதாவது நாம் வேறு ஒன்றை செய்யலாம் a 21xdx b1xdx η மற்றும் ε ஐ ஒரே மாதிரியாக மாற்றுவோம் இதற்காக நான் என்ன எழுத முடியும் முதல் டேர்ம் எனக்கு என்ன கொடுக்கும் நான் x y சரி என்று மாற்றீடு செய்ய முடியும் எனவேlog ஐ எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது இது நெகடிவ் எண்ணின் log ஆக மாறாது எனவே என்ன நடக்கும் dx dy சரி இதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் நான் என்ன செய்ய வேண்டும் நான் இங்கு என்ன பெறுவேன் log ε log log log ε log b a log ba எனவே இந்த ஒருங்கிணைப்பு இருப்பதாகத் தெரிகிறது ஆனால் என்ன நடந்தது நான் செய்த முதல் விஷயம் η ε நான் η ε என்று ஆக்கினேன் அவையிரண்டும் ஒரே விகிதத்தில் 0 க்குப் போகின்றன ஏனென்றால் அவை ஒரே மாதிரியான மாறிகள் இப்போது நான் ஒரு தந்திரம் செய்தேன் என்னை பின்வருவனவற்றைச் செய்ய விடுங்கள் என்று சொன்னேன் சரி அதற்கு பதிலாக இதை a 21x dx b1xdx ஆக செய்வேன் எனவே நான் என்ன செய்தேன் நான் η 2ε கு திரும்பச்சென்று அழைத்தேன் இப்போதுநீட்ட η 2ε வை வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ நெருங்கிவருகிறது ஏனென்றால் ε டென்ட்ஸ் டு 0 η 2ε மாணவர் Η வேகமாக நெருங்குகிறது ஏனெனில் 2ε எனவே ε சில விகிதத்தில் 0 ஆகவும் 2η இருமடங்கு விகிதத்திலும் சரி இப்போது நான் இந்த ஒருங்கிணைப்பை மதிப்பிடும்போது எனக்கு என்ன கிடைக்கும் எனவே நான் பெறப்போவது log2ε − log log − logε logba log எனவே இங்கே என்ன நடந்தது எனக்கு கிடைத்தது logba log எனவே என்ன நடந்தது எனவே இப்போது இந்த வரையறையின் அர்த்தத்தை அவர்கள் இருவரும் சுயாதீனமாக 0 ஐ அணுகி வரம்பு இருந்தால் ஒருங்கிணைப்பு கன்வேர்ஜெண்டாகிறது எனவே இந்த 2 வெவ்வேறு விகிதங்களில் நெருங்கி வருகிறதென்றால் இந்த வேடிக்கையான log ஐ இங்கே காணலாம் அதேபோல் எந்தவொரு டெர்மையும் நான் 3ε செய்தால் அங்கே ஒரு log 3 கிடைக்கும் எனவே லிமிட்டே இங்கே இல்லை மற்றும் இவை இரண்டும் சுயாதீனமாக நெருங்கி வருவதால் இந்த வரம்பு இல்லை எனவே இது ஒரு டைவெர்ஜெண்ட் இன்டெக்ரேலின் வரையறையாகும் நீங்கள் அதை மற்ற வழக்கு log க்கு முயற்சி செய்யலாம் நீங்கள் அதை கன்வெர்ஜெண்ட் என்றும் அதில் எந்த பிரச்னையும் இல்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் எனவே சரி ஆனால் 1x க்கு இந்த சிக்கல் உள்ளது எனவே இது ஒரு டைவெர்ஜெண்ட் இன்டெக்ரெலாகும் ஆனால் என்னவென்றால் அவர்கள் சுயாதீனமாக அணுகாதபோது இந்த டேர்ம் நிலைத்திருந்தது ஆனால் அதே விகிதத்தில் அவர்கள் அதே விகிதத்தில் அணுகும்போது அது சரியாகவே இருந்தது எனவே அவர்கள் ஒரே விகிதத்தில் அணுகும்போது வரம்பு உள்ளது என்று நான் கருதுகிறேன் எனவே இது இவ்வாறு a bஇருக்கும் போதுஇந்த வடிவத்தில் இருக்கும்போது அது நிலைக்கிறது அது காச்சி ப்ரின்சிபிள் என்று அழைக்கப்படுகிறது சரி எனவே அதற்கான குறியீடு P ஆகும் எனவே சுருக்கமாகச் சொல்வதானால் இங்கே ஒரு பகுதியைச் சொல்லலாம் a முதல் b வரை இங்கே ஒரு ஒற்றுமை அமர்ந்திருந்தது என்ன நடக்கிறது நான் இங்கிருந்து செல்கிறேன் நான் ஒருமைப்பாட்டை சரியாகத் தாக்குகிறேன் எனவே என்ன நடக்கிறது இதை நான் எழுதுவேன் abfdx இன்டெகிரெலய் நான் எழுதுகிறேன் இதை எனவே இதை a b என்ற முதன்மை மதிப்பாக அழைக்கப் போகிறேன் இந்த ஒருங்கிணைப்பு மற்றும் நான் விட்டுச் சென்றது என்ன எனவே இந்த ஒரு பகுதியை விட்டுவிட்டேன் எனவே இந்த பிரிவுகளுக்கு நான் ஈடுசெய்ய வேண்டும் ஏனெனில் ஒருங்கிணைப்பு a முதல் b வரை எனவே அதைச் சுற்றியுள்ள வழி என்னவென்றால் நான் எப்படியாவது குதித்து ஒருமைப்பாட்டை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் அதைச் சுற்றி குதித்தால் இது ஒருமைப்பாட்டிற்குச் செல்லாத சில வரையறைகளின் மீது ஒரு ஒருங்கிணைப்பாக எழுத முடியும் இதைத்தான் நான் எழுதுகிறேன் எனவே இது எச்சம் என்றும் அழைக்கப்படுகிறது அதுவே மொத்த ஒருங்கிணைப்பு இப்போது மீண்டும் இங்கே கொஞ்சம் தெளிவற்ற தன்மை உள்ளது இந்த டீபர்மேஷன் கோண்டோரை நான் எவ்வாறு தேர்வு செய்வது இதை நான் இப்படி தேர்வு செய்திருக்கலாமா ஆம் நான் அதை சரியாக தேர்ந்தெடுத்திருக்க முடியும் எனவே அந்த தெளிவின்மை எஞ்சியுள்ளதை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது பிரச்சினையின் இயற்பியல் எந்த கோண்டோருக்கு அனுமதி உள்ளது எந்த கோண்டோர் அனுமதிக்கப்படவில்லை என்று என்னிடம் கூறுகிறது எனவே இது நீங்கள் சந்தித்த புதிய விஷயம் நீங்கள் ஒரு தனித்துவத்தைத் தாக்கும் போது நீங்கள் இரண்டு பகுதிகளாக ஒருங்கிணைப்பைச் செய்ய வேண்டும் முதல் பகுதி ஒருமைப்பாடு இல்லாமல் உள்ளது அது கொள்கை மதிப்பு என அழைக்கப்படுகிறது ஒருங்கிணைந்த கவுச்சி முதன்மை மதிப்பு எனவே அதற்கான குறியீடு என்னிடம் உள்ளது இங்கே எழுதப்பட்ட நீங்கள் எழுதலாம் நீங்கள் f x dx ன் PV abf dx PV எனவே நீங்கள் இதைப் பார்த்தால் சிங்குலாரிட்டி உங்களிடமிருந்து மேலும் அது சேர்த்துக்கொள்ளப்படவில்லை என்று அர்த்தம் இதற்கு சற்று குழப்பமான மற்றொரு சுருக்கெழுத்து குறியீடு உள்ளது ஒருங்கிணைந்த அடையாளத்தின் குறுக்கே ஒரு வெட்டு உள்ளது இது ஒற்றை ஒருமைப்பாடு தப்பித்ததாக அந்த வெட்டு உங்களுக்குக் கூறுகிறது எனவே இவை மனதில் கொள்ள வேண்டியவை எனவே முதன்மை மதிப்பு இங்கே முதல் பகுதியாகவும் இரண்டாவது பகுதி எஞ்சிய டெர்மாக இருக்கப்போகிறது இதை மதிப்பிட முயற்சிக்க நாம் இன்னும் சிறிது நேரம் செலவிடுவோம் எனவே மேலே சென்று இன்டெகிரெளை கணக்கிட வேண்டும் ∇g n இந்த ஒருங்கிணைப்பைக் கணக்கிடுங்கள் சரி நாம் ஒருங்கிணைப்பைப் பெறுவதற்கு முன்பு இப்போது எங்கள் ஒருங்கிணைப்பு கோண்டோரை எவ்வாறு மாற்றுவது என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் இதை இங்கே பார்த்தால் இந்த அல்லது இது ஏதேனும் ஒரு வழியில் நான் ஒருமைப்பாட்டை சரியாக தப்பிக்க வேண்டும் எனவே நான் பார்க்கும்போது முதல் சமன்பாட்டை இங்கே சொல்லலாம் எனவே நான் அதை 2 முறை வரைவேன் எனவே இது எனது முதல் ஒருங்கிணைப்பு முதல் வாலும் இது எனது V1 ஆகும் இது எனது V2ஆகும் முதல் சமன்பாடு r V 2 இல் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது சரி எனவே இது எனது r′ இதை நான் இந்த செக்மென்ட்டில் பொருத்தினேன் இந்த செக்மென்ட் இங்கிருந்து இங்கு வரை r பொருத்தப்படுகிறது என்று சொல்லலாம் மற்றும் நான் ஒரு சமன்பாட்டை இங்கே எழுத முயற்சிக்கிறேன் எனவே ஆர் இந்த முழு எல்லையையும் கடந்து செல்கிறது இது எனது விளிம்பு ஒருங்கிணைப்பு இப்போது இந்த பிரிவுக்குள் வருகிறது எனவே இது இங்கே மிகச் சிறப்பாக நுழைகிறது இப்போது அது ஒருமைப்பாட்டைத் தாக்கும் இப்போது நான் எந்த வழியை வரையறுத்துக் கொள்ள வேண்டும் மாணவர் மேலே மேலே அல்லது கீழே மாணவர் கீழே இது கீழே செல்ல வேண்டும் எனவே இது இதுபோன்று செல்ல வேண்டும் அதனால்தான் நான் S− என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறேன் எனவே S− நான் உள்ளே இருக்கிறேன் என்று சொல்கிறது எனவே இதை நீங்கள் S− டெர்முக்கு க்கு நெருக்கமாக நினைக்கலாம் இதேபோல் இருப்பிடம் எங்கிருந்தாலும் r′ எங்கிருந்தாலும் நான் அதைச் சுற்றி வளைக்க வேண்டும் அது எங்கள் வியூகமாக இருக்கும் எனவே இது சமன்பாடு 1 க்கும் சமன்பாடு 2 க்கும் தனித்தனியாக வரைகிறேன் எனவே எந்த குழப்பமும் இல்லை மீண்டும் இது இங்கே என்னுடைய பிரிவு மற்றும் நான் எனது ஒருங்கிணைப்பைப் பற்றிப் போகிறேன் இது எனது r′ இப்போது r′ the இரண்டாவது சமன்பாட்டில் எதை சார்ந்து இருக்க கட்டாயப்படுத்தப்படுகிறது மாணவர் V 1 V1 சரி எனவே என்ன நடக்கும் என்றால் இந்த ஒருங்கிணைப்பை என்னால் எப்படி செய்ய முடியும் எனவேஎங்கள் வியூகத்தின் மூலம் தீர்ப்போம் எனவே இந்த விவாதத்தை இங்கே இன்னும் நெருக்கமான நிலைக்கு கொண்டு வருவோம்